கோனிக் செக்சன்ஸ் IX இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் நாம் இப்பொழுது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 2 லெக்ச்சர் எண் 17 பற்றி கற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் நாம் ஏற்கனவே நீள்வட்டம் மற்றும் பரவளையம் ஆகியவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்த்துள்ளோம் இன்றைய வகுப்பில் நாம் அதிபரவளையத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்க்கலாம் இதை முக்கியமாக இரண்டு வழிமுறைகளில் உருவாக்கலாம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறை மற்றொன்று ரெக்ட்டாங்கில் முறை ஆகும் இப்பொழுது நாம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறை பற்றி பார்க்கலாம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறையில் டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் டைரக்ட்ரிக்ஸிலிருந்து சிறிது தூரம் தள்ளி போகஸ் ஆகியவற்றை நினைவு கூர்வோம் எஸன்ட்ரிசிட்டி 1 விட அதிகமாக இருக்கும்போது உதாரணமாக 2 என இருக்கும் பொழுது அதிபரவளையம் உருவாகிறது எஸன்ட்ரிசிட்டி மற்றும் டைரக்ட்ரிக்ஸிலிருந்து போகஸ் ஆகியவற்றின் அடிப்படை வரையறை என்னவென்றால் போகஸிலிருந்து அதிபரவளையத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் அந்தப் புள்ளியில் இருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடையே உள்ள விகிதம் எஸன்ட்ரிசிட்டி ஆகும் உதாரணமாக எஸன்ட்ரிசிட்டி 2 என கொண்டால் போகஸிலிருந்து ஒரு புள்ளிக்கும் அந்தப் புள்ளியில் இருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடையே உள்ள விகிதம் 2 ஆகும் இந்தக் கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நாம் அதிபரவளையத்தை உருவாக்க போகிறோம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறையில் நாம் அதிபரவளையம் வரைந்த பிறகு படத்தில் உள்ளவாறு ஒரு வளைவரை கிடைக்கும் ஒவ்வொரு படியாக அதை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் பார்க்கலாம் முதலில் AB என்ற டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் CC' என்ற அச்சை வரைய வேண்டும் அதாவது முதலில் AB மற்றும் CC' ஆகியவற்றை நாம் வரைய வேண்டும் அதன்பிறகு CC' மீது குவியப் புள்ளி Fஐ குறிக்கவும் எனவே நாம் எங்காவது F என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் C லிருந்து F வரை 50 mm என கொடுக்கப்பட்டுள்ளது அதைக் கொண்டு Fஐ கண்டுபிடிக்கலாம் அது முடிந்ததும் CF ஐ 5 சம பாகங்களாக பிரிக்கவும் எஸன்டர்சிட்டி 2 கொண்ட பரவளையத்தை நாம் உருவாக்கப் போகிறோம் எனவே முதலில் CFஐ 5 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அதாவது எஸன்டர்சிட்டி 32 1 5 கொண்டு உருவாக்க வேண்டும் எனவே 5 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டவுடன் இரண்டு பகுதிகளுக்கு இடையே V என்ற புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Cலிருந்து V வரை 2 அலகுகள் மற்றும் Vலிருந்து F வரை 3 அலகுகள் ஆகும் இவ்வாறாகவே CF ஐ பிரிக்க வேண்டும் அதன் பிறகு V என்ற புள்ளியின் வழியாக VFக்கு சமமாக VG என்ற செங்குத்து கோட்டை வரைய வேண்டும் அதாவது V என்ற புள்ளியில் இருந்து VFன் தூரம் எவ்வளவோ அதே தூரத்தில் VG வரைய வேண்டும் பிறகு G மற்றும் C ஆகியவற்றை இணைக்க வேண்டும் அதன்பின் VC' மீது 123 என்ற புள்ளிகளை குறிக்க வேண்டும் எனவே V என்ற புள்ளி மற்றும் CC' ஆகியவை தெரியும் நாம் என்ன செய்யவேண்டும் என்னவென்றால் அவற்றை சமமான பாகங்களாக பிரிக்க வேண்டும் இவை தன்னிச்சையான புள்ளிகள் ஆகும் இந்த புள்ளியிலிருந்து செங்குத்துக் கோடுகள் வரைய வேண்டும் இந்த கோடுகள் CG என்ற கோட்டை சந்திக்கும் புள்ளிக்கு 1'2'3'4' என்று பெயரிட வேண்டும் 1 என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் இது எங்கே சந்திக்கிறது அவை 1 1' 2 2' 3 3' 4 4' ஆகும் முதலில் 1 1' ன் தூரத்தை அளந்து குவிய புள்ளியை மையமாக வைத்து 1 1' என்ற கோட்டில் ஒரு ஆர்க் வரைய வேண்டும் அதைப் போலவே குவிய புள்ளியை மையமாக வைத்து 2 2' என்ற கோட்டில் ஒரு ஆர்க் வரைய வேண்டும் அதைப் போலவே 3 3' என்ற கோட்டிலும் ஆர்க் வரைய வேண்டும் அது முடிந்ததும் இந்த புள்ளியைக் கடந்து செல்லும் வழியில் V உடன் சேரக்கூடிய நிலையில் இருப்போம் எனவே அதிபரவளையம் உருவாகும் நிலையில் உள்ளது அவற்றை வரைபடத்தாளில் ஒவ்வொரு படியாக வரையலாம் முதலில் நாம் AB என்ற கோட்டையும் அதன்பின் CC' என்ற அச்சையும் வரைய வேண்டும் எனவே AB' என்ற டைரக்ட்ரிக்ஸ் வரைக A மற்றும் B என்ற புள்ளிகளை குறித்து இந்த கோட்டின் நடுவில் கிடைமட்டமாக CC' என்ற செங்குத்து கோட்டை வரைக அதற்கு C மற்றும் C' என்று பெயரிடுக எனவே இதுவரை இரண்டு முக்கியமான கோடுகள் வரைந்துள்ளோம் இப்பொழுது CC' என்ற அச்சின் மீது F என்ற புள்ளியை குறிக்கவும் அதாவது CF 50 mm ஆகும் வரைபட தாளில் 50 mm தொலைவில் F என்ற புள்ளியை குறிக்கவும் இது குவிய புள்ளி ஆகும் அதன் பிறகு அதை 5 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் இதில் இரண்டாவது பாகத்தில் V என்ற புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் 1 5 அல்லது 32 விகிதத்தில் அதிபரவளையத்தை உருவாக்கப் போகிறோம் குவியத்திலிருந்து வளைவரையின் மேல் உள்ள V என்ற புள்ளி 3 அலகுகள் தொலைவில் உள்ளது அதேபோல் V லிருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கு 2 அலகுகள் உள்ளன V என்ற புள்ளியை குறித்த பிறகு அதன் வழியே செங்குத்து கோடு வரைய வேண்டும் VG என்பதன் நீளம் VFக்கு சமமாகும் இப்பொழுது V மற்றும் G ஆகியவற்றை இணைக்க வேண்டும் அதன்பின் அதை இரண்டு பக்கமும் நீட்டிக்க வேண்டும் அது முடிந்தபின் VC' மீது 123 என்ற புள்ளிகளை குறிக்க வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு 1 2 3 4 5 6 7 8 910 11 12 13 மற்றும் 14 என்ற மேலும் சில புள்ளிகளை இங்கே குறிக்க வேண்டும் உருளை அளவுகோலை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் படத்தில் காட்டியுள்ளவாறு செங்குத்து கோடுகள் வரைக மேலும் சில கோடுகளை வரையவும் ஆனால் உருளை அளவுகோல் கிடைமட்டமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த அனைத்து செங்குத்து கோடுகளும் CG என்ற கோட்டை சந்திக்கும் புள்ளியை குறித்துக் கொள்ள வேண்டும் அந்த நீளத்தை நாம் இங்கே பயன்படுத்தப் போகிறோம் அவை சந்திக்கும் புள்ளிகளுக்கு 1' 2' 3' 4' மற்றும் 5' 6' 7' என்று பெயரிட வேண்டும் இப்போது இதன் நீளத்தை குவிய புள்ளியிலிருந்து ஆர்க் வரைய வேண்டும் அதன்பின் அந்த சந்திக்கும் புள்ளிக்கு 1 என்று பெயரிட வேண்டும் அதன்பின் இரண்டாவது புள்ளி மற்றும் மூன்றாவது புள்ளி ஆகியவற்றை மேற்கூறியவாறு உருவாக்க வேண்டும் அதேபோல் 6வது புள்ளியிலும் செய்ய வேண்டும் இவ்வாறாகவே இந்தப் புள்ளிகளை நாம் உருவாக்க வேண்டும் இப்பொழுது இந்த புள்ளிகளை இணைப்பதன் மூலம் அதிபரவளையத்தை நாம் பெற முடியும் அதிபரவளையத்தின் வளைவு மற்றும் சாய்வு ஆகியவை மிக வேகமாக மாறக்கூடியது இங்கு அதிக புள்ளிகள் இருந்தால் நமக்கு நேர்த்தியான வளைவரை கிடைக்கும் ஒரு நேர்த்தியான வளைவரை மூலம் இந்த புள்ளிகளை இணைக்க முடியும் இவ்வாறு அதன் ஒரு பகுதி வரையப்படுகிறது இதை நாம் அதிபரவளையம் என்கிறோம் அதே நீளம் கொண்ட கோடுகளை கீழ்ப்பக்கம் நீட்டி விடுவதன் மூலம் மற்றொரு பகுதி அதிபரவளையத்தை நாம் உருவாக்கலாம் உதாரணமாக படத்தில் காட்டியுள்ள கோட்டை எடுத்துக் கொள்க அதன் நீளத்தை கவராயம் மூலம் அளந்து கீழ்ப்பக்கம் உள்ள செங்குத்துக் கோட்டில் வெட்ட வேண்டும் ஏனென்றால் இவை சமச்சீரானவை இல்லை என்றால் மீண்டும் குவியப் புள்ளியிலிருந்து முன்பு செய்ததைப் போல ஆர்க் வரைய வேண்டும் உருளை அளவுகோலை பயன்படுத்தி இதுபோன்ற கோடுகளை வரைய முடியும் இதை முடித்த பிறகு நாம் அவற்றை இணைக்கும் சூழ்நிலையில் இருப்போம் இவ்வாறாகவே நாம் அதிபரவளையத்தை வரைய முடியும் இதுவரை நாம் மிகவும் சுவாரஸ்யமான நீள்வட்டம் பரவளையம் மற்றும் அதிபரவளையம் போன்ற வளைவரைகளை பார்த்தோம் இவை அனைத்தும் கூம்பில் இருந்து பெறப்பட்டவை எனவே அவற்றை நாம் கோனிக் செக்ஷன்ஸ் என்று அழைக்கிறோம் இப்பொழுது நாம் இயந்திர பொறியியலில் பயன்படுத்தப்படும் சில முக்கியமான வளைவரைகளை பார்க்கலாம் அவை சைக்ளோய்டு ஸ்பைரல்ஸ் இன்வோலுட் மற்றும் ஹெலிக்ஸ் ஆகியவையாகும் முதலாவது சைக்ளோய்டு உதாரணமாக ஒரு வட்டத்தை எடுத்துக் கொள்வோம் அதன் அடி பாகத்தை தொடும் புள்ளியை P என்க இந்த வட்டம் ஒரு தட்டையான கிடைமட்ட அடித்தளத்தில் உருண்டு கொண்டிருந்தால் P என்ற புள்ளி ஒருபோதும் நழுவுவதில்லை இந்த P என்ற புள்ளியின் இயக்கம் வட்டமாக உருண்டு அதை பின் தொடரும் வளைவு எதுவாக இருந்தாலும் அதை நாம் சைக்ளோயிட் என்று அழைக்கிறோம் உதாரணமாக P என்ற இந்த புள்ளி மற்றொரு தருணத்தில் வேறு ஒரு இடத்தில் இருக்கும் இந்த முழு வட்டமும் உருளக்கூடியது ஒருவேளை அந்தப் புள்ளி P ஐ பேனா அல்லது பென்சில் கொண்டு பின் தொடர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வளைவரைக்கு சைக்ளோயிட் என்று என்று பெயர் கணித ரீதியில் x மற்றும் y ஆயஅச்சுக்கள் அளவுரு வடிவத்தில் குறிப்பிடப்படும் இதை x a என்று எழுதலாம் இதில் t என்பது நேரம் அல்லது அளவுரு மாறுபாடு ஆகும் இதை போலவே y a என்று எழுதலாம் எனவே x மற்றும் y ஆயஅச்சுக்கள் என்பவை யாவை இவற்றை நாம் அளவுரு சமன்பாடுகளில் இருந்து பெறப் போகிறோம்அதைத்தான் நாம் சைக்ளோய்டுகள் என்று அழைக்கிறோம் ஸ்பைரல்ஸ் அவை மையத்தில் இருந்து உருவாகின்றன இதில் ஆர்க்கிமீடியன் ஸ்பைரல்ஸ் மிகவும் பிரபலமானவை அவை தொடங்கும் பொழுது கோணம் அதிகரிக்கிறது அதனால் ஆரம் அதிகரிக்கும் 0°ல் தொடங்கி 10 20 30 மற்றும் 360° என்று படிப்படியாக கோணம் அதிகரிக்கும் பொழுது ஆரமும் அதிகரிக்கும் நாம் அந்த வளைவரையை எவ்வாறு நகர்த்துகிறோமா அதை பொருத்து ஆரம் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் வெளிப்பக்கம் நகர்த்தும் பொழுது ஆரம் அதிகரிக்கும் மற்றும் உள்பக்கம் நகர்த்தும் பொழுது ஆரம் குறையும் இந்த வகையான விஷயங்கள் ஸ்பைரல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அளவுருக்களின் அடிப்படையில் இதை raθ என்று எழுதலாம் θ நேர்மறையாக அதிகரிக்கும் பொழுது rம் அதிகரிக்கிறது எதிர்மறையாக θ அதிகரிக்கும் போது r மதிப்பு குறைகிறது மற்றொரு சிறப்பு வளைவரை இன்வோலுட் என்று அழைக்கப்படுகிறது நாம் உருளையை சுற்றி ஒரு நூல் அல்லது கயிற்றை முறுக்குவதாக கொள்க எனவே l நீளம் கொண்ட கயிற்றை எடுத்து உருளையின் ஒரு பக்கத்தில் கட்டி அதை இப்போது சுழற்றுங்கள் கயிறு நீளம் தொடர்ச்சியாக வட்டம் அல்லது உருளையினை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது இங்கு நாம் காணும் நீளம் குறைந்து கொண்டே செல்கிறது அந்தக் கயிற்றின் ஒருமுனை பின்பற்றும் பாதை இன்வோலுட் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக படத்தில் காட்டியுள்ளபடி இந்த உருளையை எடுத்து கொள்வோம் உருளையின் இரண்டு பரிமாண வட்டம் காட்டப்பட்டுள்ளது மற்றும் இந்தக் கயிறு அதன் மீது சுற்றப்பட்டு இருப்பதாக கொள்க இப்போது அந்த உருளையை சுற்றுவோம் எனவே இந்த கயிற்றை முறுக்குவதால் P புள்ளி ஒரு சிறப்பு பாதையில் நகரும் படிப்படியாக கயிறு புள்ளியிலிருந்து உருளையின் இறுதி வரை நாம் காணும் தூரம் குறைகிறது மேலும் இது ஒரு வளைவை பின்தொடர்கிறது அது இன்வோலுட் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று ஹெலிக்ஸ் ஆகும் உதாரணமாக இங்கே ஒரு புள்ளி வட்ட வடிவில் செல்கிறது ஆனால் அது அச்சு இயக்கத்தையும் கொண்டுள்ளது எனவே இது மேல் நோக்கிய திசையில் நகர்கிறது பொதுவாக கோக் பாட்டில்களில் சிறிய அளவு காற்று குமிழ்கள் மேலே வருவது போல் அல்லது பீக்கரில் இருந்து நீர் மேலே வரும் பொழுது ஸ்பைரல் போன்ற வடிவத்தினை உருவாக்கும் அச்சு இயக்கத்தையும் கொண்டுள்ள இந்த வட்டமானது ஹெலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு பேனாவை திறக்கும் பொழுது அதில் ஒரு சுருள்வில் இருப்பதை நாம் காணலாம் இந்த சுருள்வில் மாறாத ஆரத்தை கொண்டுள்ளது மேலும் அவை தொடர்ந்து அச்சு திசையில் அதிகரிக்கிறது அச்சு திசையில் நகரும் இதை நாம் ஹெலிக்ஸ் என்று அழைக்கிறோம் ஸ்பைரலில் ஆரம் தொடர்ந்து அதிகரிக்கும் அல்லது குறையும் ஹெலிக்ஸில் ஆரம் மாறாதது ஆனால் z அச்சின் திசையில் அதிகரிக்கக்கூடியது அடுத்த வகுப்பில் இந்த சிறப்பு வளைவரைகளான சைக்ளோய்டு ஸ்பைரல்ஸ் இன்வோலுட் மற்றும் ஹெலிக்ஸ் ஆகியவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்கலாம்